செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங்என்ற பாடத்திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் முந்தைய சொற்பொழிவில் மைக்ரோஆர்கிடெக்சர் தாக்குதல்கள் குறித்த விவரங்கள் கிடைத்தன நாம் கேச் கோவர்ட் சேனல்களைப் பார்த்தோம் எனவே கேச் கோவர்ட் சேனல்களைப் பற்றிய அம்சம் என்னவென்றால் நம்மிடையே இரண்டு செயல்முறைகள் உள்ளன செயல்முறை ஏ மற்றும் செயல்முறை பி மற்றும் இரண்டும் ஒரே கேச் நினைவகத்தைப் பகிர்ந்து கொள்கின்றன செயல்முறை ஏ மற்றும் செயல்முறை பி ஆகியவை ஒருவருக்கொருவர் இணைகின்றன இதனால் இயக்க முறைமை மற்றும் மைக்ரோபிராசசர் வழங்கும் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் இருந்தபோதிலும் ஒரு செயல்முறையின் தரவு மற்றும் தகவல்கள் மற்ற செயல்முறைக்கு அனுப்பப்படுகின்றன இப்போது கோவர்ட் சேனல் வழியாக இந்த தகவல்தொடர்பு முக்கியமாக ஏ மற்றும் செயல்முறை பி க்கு இடையில் உள்ள பகிரப்பட்ட கேச் நினைவகம் காரணமாகும் எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் ஃப்ளஷ் ரீலோட்Flush Reload எனப்படும் கேச் டைமிங் தாக்குதல்களின் மற்றொரு வடிவத்தைப் பார்ப்போம் இந்த வகையான தாக்குதல்களுக்கு இலக்கு பயன்பாடு என்பதுகிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் போன்ற பயன்பாடு மற்றும் கேச் மெமரி மூலம் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் பற்றிய ரகசிய கீகளை அல்லது ரகசிய தகவல்களைத் திருடப் பயன்படுகிறது ஆகவே ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் தாக்குதல்களைப் புரிந்துகொள்வதற்குகாப்பி ஆன் ரைட் எனப்படும் ஒன்றை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மை மீண்டும் இயக்க முறைமைக்கு அழைத்துச் செல்லும் அங்கு ஃபோர்க் சிஸ்டம்கால் செயல்பாட்டை பார்ப்போம் எனவே வழக்கமான ஃபோர்க் சிஸ்டம் கால் இது போன்ற தோற்றத்தைக் கொண்டிருக்கும் யூசர் ப்ராசஸ்களால்பயன்படுத்தப்படும் ஃபோர்க் சிஸ்டம் கால் இயக்க முறைமையைத் தொடங்கும் பின்னர் இயக்க முறைமை சைல்ட் ப்ராஸசை உருவாக்கும் இப்போது ஃபோர்க் சிஸ்டம் கால் திரும்பும்போது அது வெவ்வேறு மதிப்புகளுடன் திரும்பக்கூடும் இந்த ஃபோர்க் பேரண்ட் ப்ராசஸில் சைல்ட் ப்ராசஸின் பி ஐடி உடன் திரும்பும் அதே நேரத்தில் சைல்ட் ப்ராசசில் ஃபோர்க் இன் 0 மதிப்புடன் திரும்பும எனவே இந்த குறியீடுகளில் வரம்பில் இப் பகுதியில் பேரண்ட் ப்ராசஸ் இங்கே செயல்படுத்தப்பட்டால் இப்போது உருவாக்கப்பட்ட சைல்ட் ப்ராசஸ் எல்ஸ் பகுதியில் செயல்படுத்தப்படுகின்றது இப்போது ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் தொடர்பாக இயக்க முறைமையில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு முக்கியமானதாக கருதப்படுகின்றது எனவே ஃபோர்க் சிஸ்டம் கால் செயல்படுத்தப்படும் போதெல்லாம் இயக்க முறைமையானதுபேரண்ட் ப்ராசஸின் பேஜ் டைரக்டரி மற்றும்பேஜ் டேபிள் ஆகியவற்றை நகலெடுக்கும் எனவே அதிலிருந்து நாம் பெறுவது இதுபோன்றதாக இருக்கும் அதாவது நாம் பேரண்ட் பேஜ் டைரக்டரி மற்றும் பேஜ் டேபிள்கள் மற்றும் குளோன் செய்யப்பட்ட பேஜ் டைரக்டரி மற்றும் பேஜ் டேபிள்களை கொண்டிருக்கும் பேரண்ட் ப்ராசஸ் மற்றும் சைல்ட் ப்ராசசுக்கானவெர்ச்சுவல் மெமரி மிகவும் ஒத்த முறையில் வரைபடமாக்கப்பட்டாலும் இது ரேமில் உள்ள பிசிகல் மெமரி மற்றும் இங்கே நாம் காணும் விஷயம் என்னவென்றால் பேரண்ட் மற்றும் சைல்ட் பேஜ் டேபிள்கள் அடிப்படையில் பிசிகல் மெமரியின் அதே பகுதிகளுக்கு அதாவது ஒரே பகுதியில் இணைக்கப்படுகின்றது எனவே ஃபோர்க் சிஸ்டம்கால்ஸ் திரும்பும்போது நம்மிடையே சைல்ட் ப்ராசஸ் உள்ளது அது பேரண்ட் ப்ராசஸின் நகலாகும் பேரண்ட் மற்றும் சைல்ட் தொடர்ந்து ரேமில் உள்ள பக்கங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் அதாவது பேரண்ட் மற்றும் சைல்டுக்கு இடையிலான சில குறிப்பிட்ட தரவை மாற்றும் வரை ரேமில் உள்ள இந்த பக்கங்கள் தொடர்ந்து பகிரப்படும் இது நிகழும்போது இயக்க முறைமை மீண்டும் செயல்படுத்தப்பட்டு ஒரு புதிய பக்கம் உருவாக்கப்படும் எடுத்துக்காட்டாக பேரண்ட் மற்றும் சைல்டு ப்ராசசுக்கு இடையில் பகிரப்பட்ட ஒரு வேரியபுல் இங்கே உள்ளது என்று சொல்லலாம் மேலும் சைல்ட் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படும்போது சைல்ட் பிராசஸ் அந்த குறிப்பிட்ட தரவை மாற்றியமைக்கிறது இது இயக்க முறைமையில் ஒரு பிழையை ஏற்படுத்தும் மேலும் அந்த மாற்றியமைக்கப்பட்ட தரவுடன் தொடர்புடைய புதிய பக்கம் பிசிகல் மெமரியில் உள்ள சைல்ட் ப்ராசசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மெமரியில் சேமித்து வைக்கப்படுகின்றது எனவே இதிலிருந்து நாம் பெற்ற நன்மை என்னவென்றால் பேரண்ட்டுக்கும் மற்றும் சைல்ட்டுக்கும் இடையில் ஒரு பெரிய பகுதி பகிரப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக ஜி போன்ற ஒரு பொதுவான நூலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பொதுவாக எல்லா கணினி அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படும் காப்பி அண்ட் ரைட் என்ற முறையை பயன்படுத்திஇது சி செயல்பாடுகளான பிரிண்ட்எஃப் மற்றும் ஸ்கேன்எஃப் போன்றவற்றை சேமிக்க பயன்படுத்தப்படுகின்றது அந்த அமைப்பில் உள்ள ஒவ்வொரு செயல்முறையும் ரேமில் இருக்கும் பிரிண்ட்எஃப் மற்றும் ஸ்கேன்எஃப்செயல்பாடுகளின் அதே நகலைப் பயன்படுத்தும் எனவே ஒவ்வொரு செயல்முறையும் ரேமில் சேமிக்கப்பட்டுள்ள இருக்கும் பிரிண்ட்எஃப் இன் வேறுபட்ட பதிப்பைக் கொண்டிருக்கும் இதன் மூலம் நாம் அடையக்கூடிய நன்மை என்னவென்றால் ரேமின் பெரும்பகுதி சேமிக்கப்படுகிறது இப்போது பிராசஸ் ட்ரீஎன்று அழைக்கப்படும் ஒன்றையும் பார்ப்போம் இது மீண்டும் நவீன கால இயக்க முறைமைக்கு மிகவும் பொதுவான மாதிரியாகும் ஒன்றாவது செயல்முறையைத் தவிர ஒரு இயக்க முறைமையில் உள்ள அனைத்து செயல்முறைகளும் ஃபோர்க் முறையைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன என்பது நமக்குத் தெரியும் ஒவ்வொரு வழக்கமான தனித்துவமான அமைப்பிலும் ஒன்றாவது செயல்முறை இனிட் என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட செயல்முறை இயக்க முறைமையால் உருவாக்கப்படுகிறது இங்கிருந்து இந்த செயல்முறை பல்வேறு சைல்ட் செயல்முறைகளைத் தூண்டிவிடும் இதனால் இந்த வழியில் ஒரு முழு செயல்முறை ட்ரீயை உருவாக்குகிறது எனவேஅனைத்து செயல்முறைகளும் இனிட் செயல்முறைக்குச் செல்லும்போது இது ஒரு செயல்முறையாக இருக்கும் என்பது நமக்குத் தெரிந்தால் இது அந்த செயல்முறையின் பேரண்ட்டாக இருக்கும் இது இரண்டாவது செயல்முறையின் பேரண்ட் மற்றும் பல இப்போது காப்பி அண்ட் ரைட் மூலமாக நூலகக் குறியீடுகள் இறுதியில் பிசிகல் மெமோரியில் பகிரப்படுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக நம்மிடம் இரண்டு செயல்முறைகள் இருந்தால் இந்த ஊதா செயல்முறை மற்றும் பச்சை செயல்முறை இங்கே உள்ளது மற்றும் நாம் ஒரே நூலக செயல்பாட்டைப் பயன்படுத்தினோம் இதில் நாம் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷன்இதை பயன்படுத்தினோம் இறுதியில் இந்த இரண்டு செயல்முறைகள் வெவ்வேறு வேர்ச்சுவல் மெமரி ஸ்பேஸ்களில் இருந்தாலும் இறுதியில் அவை பிசிகல்மெமரியுடன் இணைக்கப்படும் அவை இறுதியில் இந்த எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனின் அதே நகலை ரேமில் சேமித்து வைக்கும் எனவே இந்த இரண்டு செயல்முறைகள் எவ்வாறு உள்ளன என்பதைப் பார்ப்போம் இந்த இரண்டு செய்முறைகளும் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனை இயக்கும் இரண்டும் இந்த இரண்டு செயல்முறைகளும் ஒரேலாஸ்ட் லெவல் கேச் மெமரி அல்லது எல்எல்சி கேச் மெமரியைப் பகிரும்போது என்ன நடக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் பார்த்துக்கொண்டிருக்கும்அமைப்பு முறையானது அதாவது அமைப்பு வரைபடம் இதுபோன்ற தோற்றமளிக்கும் நாம் இரண்டு கோர்களைபெற்றுள்ளோம் கோர் 1 மற்றும் கோர் 2 செயல்முறை கோர் 1 இல் இயங்குகிறது மற்றும் செயல்முறை இரண்டு கோர் 2 இல் செயல்படுத்தப்படுகிறது மேலும் நாம் முன்பு விவாதித்தபடி இந்த இரண்டு செயல்முறைகளும் ஒரே எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனை இயக்குகின்றன மேலும் கோர் 1 மற்றும் கோர் 2 இரண்டும் அதே லாஸ்ட் லெவல் கேச் மெமரியை பகிர்ந்து கொள்கின்றன எனவே இது கேச் மெமரி எப்படி தோற்றமளிக்கும் என்பதைக் காட்டும் வரைபடம் இப்போது ஒரு கிரீன் பிராசஸ் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனை இயக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கேச் மிஸ் ஏற்படும் என்பது நமக்குத் தெரியும் இதன் விளைவாக இந்த எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனுடன் தொடர்புடைய அறிவுறுத்தல் மற்றும் தரவின் பகுதிகள் இருக்கும் இது கேச் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றது எனவே முதலாவதாகநாம் ஏராளமான கேச் மிஸ்ஸைப் பெறுவோம் பின்னர் கேச் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனின் சில அம்சங்களைக் கொண்டிருக்கும் இந்த எடுத்துக்காட்டில்முதலாவது செயல்முறையை இயக்கும்போது முதலாவது செயல்முறை மிகவும் மெதுவாக இருக்கும் ஏனென்றால் அப்பொழுது அதிக எண்ணிக்கையிலான கேச் மிஸ்ஸ்கள் ஏற்படுவதால் அது மிகவும் மெதுவாக இருக்கும் இப்பொழுது இரண்டாவது செயல்முறைஅதே செயல்பாட்டை இயக்கும்போது என்ன நடக்கும் என்று இப்போது பார்ப்போம் எனவே இந்த செயல்முறை செயல்படும் போது தரவு ஏற்கனவே லாஸ்ட் லெவல் கேச் மெமரியில் இடம் பெற்றுள்ளது முன்பே செயல்படுத்தப்பட்ட செயல்முறை ஒன்று காரணமாக அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே லாஸ்ட் லெவல் கேச் மெமரியில் இருப்பதால் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனைசெயல்படுத்தும்போது இரண்டாவது செயல்முறை நிறைய கேச் ஹிட்களை பெரும் இதனால் இரண்டாவது செயல்முறைக்கான செயல்பாட்டு நேரம் ஒன்றாவது செயல்முறைக்கான செயல்பாட்டு நேரத்தை விட கணிசமாக வேகமாக இருக்கும் இதன் மூலம் ஒரு செயல்முறை மற்ற செயல்முறையின் செயல்பாட்டு நேரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நாம் உண்மையில் பார்த்தோம் இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் ஒரு செயல்முறை மற்றொரு செயல்முறையிலிருந்து ரகசிய தகவல்களை எவ்வாறு லீக் செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் இப்போது எங்களிடம் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனும் ஒரு எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷனில்ஒரு செயல்பாடும் உள்ளது என்று சொல்லலாம் இந்த செயல்பாடு எக்ஸ்போனென்ட் என்று அழைக்கப்படுகிறது இது பி ஈ மற்றும் எம் ஆகிய 3 மதிப்புகளை கொண்டிருக்கும்மற்றும் இது பொதுவாக பயன்படுத்தப்படும் செயல்பாடுஇது பப்ளிக் கீ சைபர்ளின் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான செயல்பாடு அதாவதுஆர்ஏசிஎன்கிரிப்ஷன் இதில் பயன்படுத்தப்படுகின்றது எனவே வழக்கமாக பயன்படுத்தப்படும் ஆர்ஏசி என்கிரிப்ஷனில் இந்த இரண்டாவது வாதம்முக்கியமான வாதமானது சீக்ரெட் இப்போது அதன் அம்சங்கள் மிக உயர்ந்த மட்டத்திற்கு செல்கின்றன இப்பொழுது இந்த புதிய கண்டுபிடிப்பை உற்றுநோக்கினால்ஈ இன் மதிப்பு இங்கே பயன்படுத்தப்படுவதைக் காண்கிறோம் அடிப்படையில் ஈ மற்றும் ஐ இது எதைக் குறிக்கிறது என்றால் ஈ இல் ஐ இடம்பெற்றிருப்பதை குறிக்கின்றது எனவே இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் என்ன செய்யப்படுகிறது என்றால் இங்கு ஒரு பார் லூப் உள்ளது இது இ இல் உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகேண்ட் பிட்டில் இருந்து பூஜ்ஜியத்தை அடைகிறது அது லீஸ்ட் சிக்னிஃபிகேண்ட் பிட் ஆகும் மற்றும் இந்த பார் லூப்பில் உள்ள ஒவ்வொரு ஐட்ரேஷனிலும் ஒரு நிபந்தனை சோதனை உள்ளது இது ஈ இல் உள்ள ஐத்பிட் 1 அல்லது 0 என்பதனை தீர்மானிக்கின்றது ஐத்பிட்ஒன்று எனில் தொடர்ந்து பெருக்கல் செய்கிறோம் அதைத்தொடர்ந்து மாடுலர் ரிடக்சன் செய்கின்றோம் ஐத்பிட் 0 ஆக இருந்தால் 8 மற்றும் 9 இல் உள்ள இந்த 2ஸ்டெப்கள் தவிர்க்கப்படுகின்றன மேலேயுள்ள ரகசியமான ஈ ஐE i இன் ஒரு பிட் தகவலைப் பிரித்தெடுப்பதற்காக அதே லாஸ்ட் லெவல் கேச்சை பகிர்ந்து கொள்ளும் பிற செயல்பாட்டில்ஃப்ளஷ் பிளஸ் ரீலோட் தாக்குதலை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே எங்களுக்கு முக்கியமானது என்னவென்றால் இந்த எக்ஸ் 86 ஆதரவு அறிவுறுத்தல்சிஎல்ஃப்ளஷ் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த சிஎல்ஃப்ளஷ்அறிவுறுத்தல் ஒரு முகவரியை உள்ளீடாக எடுத்து அந்த அமைப்பில் உள்ள அனைத்து கேச்களிலிருந்தும் அந்த குறிப்பிட்ட முகவரியைப் வெளியேற்றம் செய்கின்றது எடுத்துக்காட்டாக நீங்கள்சிஎல்ஃப்ளஷ் ஐ இயக்கி 8 வது வரியின் முகவரியை வழங்குகிறீர்கள் மேலும் இங்கிருந்து உத்தரவாதம் அளிக்கப்படுவது என்னவென்றால் இந்த குறியீட்டில் 8 வது வரியுடன் தொடர்புடைய அனைத்து தரவுகளும் கணினியில் உள்ள அனைத்து கேச்களிலிருந்தும் வெளியேற்றம் செய்யப்படுகின்றது எனவே ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் தாக்குதல் பின்வருமாறு செயல்படுகிறது அடிப்படையில் தாக்குபவருக்கு 2 நிலைகள் உள்ளன ஒரு ஃப்ளஷ் நிலை உள்ளது பின்னர் மீண்டும் ரீலோட் நிலை உள்ளது ஃப்ளஷ் நிலையின்போது தாக்குபவர் இது போன்ற ஒரு வரியை இயக்குகிறார் ஃப்ளஷ்நிலையின் போது தாக்குதல் நடத்துபவர் இது போன்ற ஒரு வழிமுறையை செயல்படுத்துகிறார் மற்றும் 8 வது வரியுடன் தொடர்புடைய வழிமுறைகள் கேச்மெமரியில் இருந்து வெளியேற்றப்படுவதை உறுதிசெய்கிறது ரீலோட் நிலையின்போது தாக்குபவர் 8 வது வரிசையில் உள்ள வழிமுறைகளை அணுகுவார் எனவே இந்த அறிவுறுத்தல்கள் பின்னர் கேச் மெமரியில் மீண்டும் லோட் செய்யப்படும் இதனால் என்ன நடக்கிறது என்றால் தாக்குபவர் தொடர்ந்து 2 முறைகளுக்கு இடையில் மாறுகிறார் முதல் முறையில் அதாவது ஃப்ளஷ்நிலையின்போது இந்த சிஎல்ஃப்ளஷ் செயல்படுத்தப்பட்டு தரவு கேச் மெமரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு பின்னர் சிறிது நேரம் காத்திருப்பு உள்ளது பின்னர் மீண்டும் ரீலோட் பயன்முறை உள்ளது அங்கு சமீபத்தில் ஃப்ளஷ் தரவு அணுகப்பட்டது இதனால் அது கேச் மெமரியில் மீண்டும் ரீலோட் செய்யப்படும் 2 வது ஸ்டெப்பின் போது தரவு கேச் மெமரியில் மீண்டும் லோட் செய்யப்படும் போது தாக்குபவர் அந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தலை செயல்படுத்த எடுக்கும் நேரத்தையும் அளவிடுகிறார் எனவே ஒரு கேச் மிஸ் இருந்தால் செயல்படுத்தப்படும் நேரம் அதிகமாக இருக்கும் மறுபுறம் ஒரு கேச் ஹிட் ஏற்பட்டால் ரீலோட் நிலையின் போது செயல்படுத்தும் நேரம் மிகவும் குறைவாக இருக்கும் ஆகவே தாக்குதல் நடத்துபவர் ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் மாறிக்கொண்டே இருக்கும்போது நேரம் அதிகரித்துக் கொண்டே போகும் போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எனவே இங்கே சிவப்பு பகுதி ரீலோட் படிநிலையைக் காட்டுகிறது மேலும் இங்கே நீல பகுதி ஃப்ளஷ்நிலைக்கு நேரத்தைக் காட்டுகிறது உதாரணமாக இங்கே ஒரு ஃப்ளஷ் நிகழ்ந்துள்ளது மற்றும் தாக்குபவர் சிஎல்ஃப்ளஷ் ஐப் பயன்படுத்தி கேச் மெமரியின் 8 வது வரியுடன் தொடர்புடைய வழிமுறைகளைப் ஃப்ளஷ் செய்ய அது சிறிது நேரம் காத்திருந்து பின்னர் மீண்டும் ரீலோட் தூண்டப்படுகிறது 8 வது வரியுடன் தொடர்புடைய வழிமுறைகள் கேச் மெமரியில் இருந்து ஃப்ளஷ்செய்யப்பட்டிருப்பதால் நாம் எதிர்பார்ப்பது போல ஒரு கேச் மிஸ் பெறுவோம் எனவே ரீலோட் செயல்பாட்டு நேரம் கணிசமாக பெரியதாக இருக்கும் இப்போது ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் ஏதேனும் ஒரு நிலையில் போது செயல்படுத்தப்பட்ட வரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பாதிக்கப்பட்டவர் இந்த குறிப்பிட்ட பார் லூப்பை இந்த குறிப்பிட்ட ஈஐ மதிப்புடன் அதாவது இதன் மதிப்பு ஒன்று என்று அமைக்கப்பட்டுள்ளது இதை இயக்கும் போது இது வரி 8 மற்றும் வரி 9 ஐ இயக்கியுள்ளது இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர் ஒரு கேச் மிஸ்சை பெறுகிறார் மற்றும் 8 வது வரியுடன் தொடர்புடைய அறிவுறுத்தல்கள் மற்றும் வரி 9 கேச் மெமரியில் லோட் செய்யப்படுகின்றது இப்போது தாக்குதல் நடத்துபவரின் ரீலோட் நிலையை கவனியுங்கள் ஏனெனில் ரீலோட் நிலையின் போது தாக்குதல் நடத்தியவர் கேச் மெமரியில் இருப்பார் எனவே இந்த குறிப்பிட்ட ரீலோட் நிலையில் செயல்படுத்தும் நேரம் கணிசமாகக் குறைவாக இருக்கும் எனவே தாக்குதல் செய்பவர் செயல்முறை 1 இல் 8 வது வரியுடன் தொடர்புடைய வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதை ஊகிக்க முடியும் இதன் விளைவாக ஈஐபிட் 1 ஆக இருக்கும் என்று அவர் ஊகிக்க முடியும் எனவே கீழே உள்ள இந்த 3 புள்ளிவிவரங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள வேறு பல சாத்தியங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக தாக்குதல் நடத்துபவரின் ரீலோட் நிலை நிகழும் போது அல்லது அதற்கு சற்று முன்னதாகவே வெளியேற்றம் நிகழக்கூடும் அல்லது ரீலோட் நிலை இயங்குவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவரின் பல அணுகல்களும் இருக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்லைடில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளும்முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரீலோட்டின்செயல்பாட்டு நேரத்தை கண்காணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட செயல்முறையால் சில அறிவுறுத்தல்கள் செயல்படுத்தப்பட்டதா இல்லையா என்பதை தாக்குபவர் அடையாளம் காண முடியும் மேலும் இந்த குறிப்பிட்ட தகவலிலிருந்து தாக்குபவர் பின்னர் பாதிக்கப்பட்ட செயல்முறை பற்றிய இரகசிய தகவல்களை ஊகிக்க முடியும் இங்கே காட்டப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் இந்த அறிவுறுத்தல்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தால் தாக்குபவர் அந்த ஈ ஐ E iபிட்டின் மதிப்பை ஒன்று என்று கருதுவார் இந்த அறிவுறுத்தல்கள் செயல்படுத்தப்படாவிட்டால் தாக்குபவர் ஈ ஐ E i பிட் பூஜ்ஜியம் என்று அனுமானிப்பார் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடுகளில் ரீலோட்நேரம் ஆனது வைட்டமின்கள் போல் இயங்குவதாக உள்ளது இதிலிருந்து நாம் தெளிவாக காண்பது என்னவென்றால் ஒரு கேச் ஹிட் இருக்கும்போது குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருக்கும் ஒரு கேச் மிஸ் இருக்கும்போது இந்த பகுதிகளுக்கு ஒத்ததாக இருக்கும் எனவே இதிலிருந்து தாக்குபவர் பாதிக்கப்பட்ட செயல்முறையால் உண்மையில் என்ன வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டன என்பதை ஊகிக்க முடியும் எனவே இந்த ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வோம் இதுபோன்ற தாக்குதலைத் தடுப்பதற்கான மிகத் தெளிவான வழி பெரும்பாலான இயக்க முறைமைகளால் செயல்படுத்தப்படும் காப்பி அண்ட் ரைட் கொள்கையைப் பயன்படுத்த வேண்டாம் இருப்பினும் இது மிகவும் எளிதானது ஏனெனில் காப்பி அண்ட் ரைட் மூலமாக கணினியில் உள்ள நிலையான அளவு ரேமைப் மிகச் சிறப்பாக பயன்படுத்த மிகவும் திறமையான வழியாகும் காப்பி அண்ட் ரைட் பயன்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களைச் செய்வதற்கு இது மிகவும் விருப்பமான வழியாகும் இருப்பினும் மிக சமீபத்தில் கிளவுட் வழங்குநர்கள் ஒரு வெர்ச்சுவல் மெஷினிலிருந்து மற்றொருவெர்ச்சுவல் மெஷினுக்கு காப்பி அண்ட் ரைட் செய்வதை தடுத்துள்ளனர் இந்த குறிப்பிட்ட தாக்குதலைத் தடுப்பதற்கான மற்றொரு வழி சிஎல்ஃப்ளஷ் அறிவுறுத்தலை மறுவடிவமைத்து அதை ஒரு சலுகை அறிவுறுத்தலாக மாற்றுவதாகும் எனவே ஒரு பொதுவான பயன்பாடு சிஎல்ஃப்ளஷ் போன்ற ஒரு செயல்பாட்டைப் பயன்படுத்தாது இதுபோன்ற அறிவுறுத்தல் பொதுவாக நினைவக நிலைத்தன்மையை அடையப் பயன்படுகிறது மற்றும் இது பொதுவாக பல பயன்பாடுகளுக்கு தேவையில்லை உதாரணமாக சிஎல்ஃப்ளஷ் ஐ ஒரு சலுகை வழிமுறையாக மாற்றுவதும் சூப்பர் யூசர்கள் அல்லது ரூட் யூசர்கள் மட்டுமே சிஎல்ஃப்ளஷ் ஐ செயல்படுத்த முடியும் என்பதும் ஒரு சாத்தியமான எதிர்விளைவாகும் மற்றொரு மாற்று என்னவென்றால் கணினி அழைப்பின் மூலம் மட்டுமே சிஎல்ஃப்ளஷ் ஐ அணுக முடியும் 3 வது எதிர்நிலை இப்போது இன்டெல் ஏற்றுக்கொண்டது மற்றும் எப்போதும் ஏ எம் டி இதை பின்பற்றுகிறது அதாவதுஇது உள்ளடங்காத கேச் மெமரிகளை உருவாக்குவதாகும் இந்த விஷயங்களை பற்றி நாம் அதிகப்படியாக தெரிந்து கொள்ளப் போவதில்லை எனவே நவீன இன்டெல் இயந்திரம் குறிப்பாக இன்டெல்ஐ9 மற்றும் பலவற்றையும் உள்ளடக்கிய கேச்களைக் கொண்டிருக்கிறது அவை ஃப்ளஷ் மற்றும் ரீலோட் தாக்குதல்களைத் தடுக்கலாம் பிற தீர்வுகளாக கருதப்படுவது என்னவென்றால் கணினியில் உள்ள கடிகாரங்களை மாற்றுவதன் மூலம் அத்தகைய திட்டங்களில் பயன்படுத்தப்படும் வழக்கமான கடிகாரம் ஆர் டி டி எஸ் சி நேர முத்திரை கவுண்டர்களை மாற்றம் செய்ய வேண்டும் கடிகாரங்களை மாற்றுவதன்மூலமாக தாக்குபவர் துல்லியமான நேர அளவீடு செய்ய முடியாது மற்றொரு மாற்று சாப்ட்வேர் டைவர்சிஃபிகேஷன்மென்பொருள் பல்வகைப்படுத்தல் மூலம் மெமரியில் உள்ள பொருட்களின் இருப்பிடங்களை நீங்கள் வரிசைப்படுத்துகிறீர்கள் இதனால் ஹிட்கள் மற்றும் மிஸ்ஸைக் கண்காணிப்பதன் மூலம் அல்லது ஹிட் மற்றும் மிஸ்ஸைப் பெறுவதன் மூலம் அந்த இடத்தில் உண்மையில் என்ன அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படுகிறது என்பதை தாக்குபவர் எளிதில் அடையாளம் காண முடியாது நன்றி